இன்ஜினியரிங் கான பாடநெறியில் இந்த வீடியோ விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ சொற்பொழிவில் FANCI எனப்படும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தைப் பார்ப்போம் இது ஒரு ஹார்ட்வர் வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் ஐபியில் உள்ள இடங்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் நுட்பம் அதில் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்கக்கூடும் எனவே இந்த காகிதம் திருட்டுத்தனமான மலிசியஸ் லாஜிக்கின் FANCI அடையாளம் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த வீடியோவில் பயன்படுத்தப்படும் சில ஸ்லைடுகள் ஆடம் வக்ஸ்மேனின் சிசிஎஸ் Adam Waksman's CCS பேச்சிலிருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளன எனவே ஆடம் வக்ஸ்மேன் இந்த ஆய்வறிக்கையின் முதல் ஆசிரியர் ஆவார் எனவே கடைசி வீடியோ சொற்பொழிவில் நாம் பார்த்தது முழு வடிவமைப்பின் போதும் மற்றும் ஒரு ஹார்ட்வர் ஐசியின் முழு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியின் போதும் ஹார்ட்வர் ட்ரோஜன் சொருக கூடிய பல வழிகள் உள்ளன நாம் உண்மையில் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடைப் பார்த்தோம் அதில் நாம் விவாதித்தது விவரக்குறிப்பு நேரத்தில் முழு வடிவமைப்பு ஓட்டத்தில் உள்ள நம்பகமான கூறுகள் மற்றும் அதற்குப் பிறகு சாதனம் பாஃபிரிகேட் செய்யப்பட்டது மற்றும் ஒரு பேக்கஜ்ட்டு டெஸ்டிங் செய்யப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் ஐசியின் வடிவமைப்பு சுழற்சியின் வாழ்க்கையானது ட்ரோஜனை சொருக ஒரு இடமாக இருக்கக்கூடும் இந்த குறிப்பிட்ட பேச்சில் நாம் பார்ப்பது ட்ரோஜான்கள் மூன்றாம் தரப்பு ஐபி கோர்களில் சொருகப்படலாம் பொதுவாக ஒரு நிறுவனம் ஹார்ட்வர் ஐசி வடிவமைக்க விரும்பும்போது அவை உண்மையில் அந்த ஐசியின் ஒவ்வொரு கூறுகளையும் குறியிடவில்லை மாறாக அவை சிப் கருத்தில் ஒரு அமைப்பைப் பயன்படுத்தலாம் மற்றும் பல்வேறு விற்பனையாளர்களிடமிருந்து ஐபி கோர்களை வாங்கலாம் இந்த கோர்கள் அனைத்தும் ஒரே சிப் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது உதாரணமாக நம்மிடம் ஒரு நிறுவனம் உள்ளது இது உண்மையில் ஒரு கம்யூனிகேஷன் ஐ சி வடிவமைக்க விரும்பும் மற்றும் கம்யூனிகேஷன் ஐசி ஒரு ப்ராசசர் கோர் மற்றும் ஒரு DSP கோர் போன்ற பல கூறுகளைக் கொண்டிருக்கும் இது ஒரு சீரியல் போர்ட் போன்ற பல IO யூனிட்ஸ் கொண்டிருக்கலாம் வேறு பல டிரான்ஸ்ஸீவர்ஸ் கொண்டிருக்கலாம் இது ஆடியோ உள்ளீட்டு கோடெக்ஸ் போன்ற பலவற்றைக் கொண்டிருக்கலாம் எனவே நிறுவனம் என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு கூறுகளுக்கும் ஐபி கோர்களை வாங்கும் ஐபி கோர் ஒரு பொதுவான ப்ராசசர் ஐபி கோர் வேறொரு நிறுவனத்திலிருந்து வாங்கப்படுகிறது DSP ப்ராசசருக்காக சீரியல் போர்ட் யூ பி கோடெக்ஸ் போன்ற பல்வேறு சாதனங்கள் அனைத்தும் வெவ்வேறு உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து வாங்கப்படும் இப்போது இந்த ஐபி கோர்கள் அனைத்தும் வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு பின்னர் ஐ சி உற்பத்தி செய்யப் பயன்படும் இது உண்மையில் செய்யப்படுவதற்கான காரணம் இது டெவெலப்மென்ட் நேரத்தை வெகுவாகக் குறைக்கிறது ஏனெனில் இப்போது இந்த நிறுவனத்திற்குத் தேவையானது வாங்கப்பட்ட பல்வேறு ஐபி கோர்களை ஒருங்கிணைப்பதாகும் மேலும் டெவெலப்மென்ட்டின் இந்த நுட்பமும் செலவைக் கடுமையாகக் குறைக்கிறது ஏனென்றால் அந்த ஐ யில் பயன்படுத்தப்படும் கூறு ஒவ்வொன்றையும் உருவாக்க நிறுவனம் டெவலப்பர்களில் முதலீடு செய்யத் தேவையில்லை நீண்ட காலமாக ஐ க்களை வடிவமைப்பதற்கான இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் டெவெலப்மென்ட் நேரத்தைக் குறைப்பதுடன் செலவைக் குறைக்கவும் பயன்படுகிறது இன்று நாம் பார்ப்பது என்ன என்றால் இந்த ஐபி கோர்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் வைத்து இருக்கக்கூடும் என்ற அச்சுறுத்தல் நிலவுகிறது எனவே இந்த ஐபி கோர்கள் ஒவ்வொன்றும் வேறு மூன்றாம் தரப்பு IP வீடுகளில் இருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன அல்லது வாங்கப்படுகின்றன மற்றும் அவை ஒவ்வொன்றும் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜனைச் சொருக கூடியவை இந்த மூன்றாம் தரப்பு ஐபி கோர் வடிவமைப்பு நிறுவனங்களை நம்ப முடியாது எனவே அவர்களால் தயாரிக்கப்பட்ட மலிசியஸ் ட்ரோஜான்கள் இருக்கக்கூடும் இப்போது ஐ யை வடிவமைக்கும் இந்த நிறுவனத்திற்கு உண்மையில் சாத்தியமான தூண்டுதல்கள் மற்றும் சாத்தியமான பேலோடுகளைத் தேடும் ஆயிரக்கணக்கான ஐபி கோர்களின் கோடுகள் ஸ்கேன் செய்வது மிகவும் எளிதானது அல்ல ஒரு சிக்கலான ஐபி கோர் பல்லாயிரக்கணக்கான எச் எல் குறியீடுகளைப் போல இயங்கும் இந்த வரிகளின் சிறிய துணைக்குழு ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜனைக் கொண்டிருக்கக்கூடும் எனவே ஒரு குறிப்பிட்ட ஐபியின் குறியீட்டைப் பார்ப்பதன் மூலம் உண்மையில் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் கண்டறிவது மிகவும் கடினம் FANCI என்னவென்றால் இந்த குறியீட்டின் முன்னிலைப்படுத்தக்கூடிய தானியங்கி கட்டமைப்பை வழங்குகிறது இது ஒரு ஐபி குறியீட்டில் ட்ரோஜன் சொருகப்படக்கூடிய இடத்தில் இருக்கும் சிக்னல்களை அடையாளம் காணக்கூடும் இந்த கட்டமைப்பின் முழு நோக்கமும் சோதனையாளருக்கு ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்க கூடிய குறிப்பிட்ட பகுதிகளை மிக நெருக்கமாக பார்க்க உதவுவதாகும் முந்தைய வீடியோவில் நாம் விவாதித்தபடி ஒவ்வொன்றிலும் சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் ஹார்ட்வர் ட்ரோஜன் மிகவும் சிறியது பொதுவாக குறியீட்டின் சில வரிகள் ஐ சியின் முழு வடிவமைப்பில் மிகக் குறைந்த பகுதியை ஆக்கிரமித்துள்ளன இரண்டாவதாக இது திருட்டுத்தனமாக உள்ளது அதாவது இதன் பொருள் என்னவென்றால் இது சாதனம் அல்லது ஐ சியின் இயல்பான வேலையின் போது மற்றும் பெரும்பாலான சோதனைகளின் போது செயலற்றதாக இருக்கும் மற்றும் ட்ரோஜன்குறிப்பிட்ட தூண்டுதல்கள் பெறப்படும் போது மட்டுமே செயல்படுத்தப்படும் இப்போது சிறிய மற்றும் திருட்டுத்தனமாக இருப்பதற்கான இந்த இரண்டு பண்புகள் ட்ரோஜான்களை ஒரு ஐ யின் வழக்கமான சோதனைக் கட்டத்தில் கண்டுபிடித்தல் போன்றவற்றை மிகவும் கடினமாக்குகின்றன பொதுவாக ஒரு ஐ சி சோதனைக்கு உட்படுத்தப்படும்போது சோதனை வழிமுறைகள் மிக உயர்ந்த கவரேஜைப் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே நாம் மிகவும் திறமையான அல்லது சோதனை வழிமுறைகள் நிறைய செய்வதின் மூலம் அவை கவரேஜை 99 சதவீதம் அதிகரிக்கும் இதன் பொருள் என்னவென்றால் சிப்பின் 99 சதவீதம் இந்த வழிமுறைகளால் சோதிக்கப்படுகிறது துரதிர்ஷ்டவசமாக மீதமுள்ள 1 சதவிகிதம் சோதிக்கப்படாத பகுதிகள் இந்த சோதிக்கப்படாத பகுதியில் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்கக்கூடும் எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடம் பகுதிகளுக்கான சோதனையின் போது திருட்டுத்தனம் எவ்வாறு செயல்பாட்டுடன் மாறுபடுகிறது என்பதைக் காட்டுகிறது இந்த ஐபியில் உள்ள குறியீட்டின் பகுதிகளை சோதிக்கும் போது மற்றும் செயலில் இருக்கும் போது குறியீட்டிற்குள் திருட்டுத்தனம் நடைபெறுவதில்லை அவை வரைபடத்தின் இந்த பகுதிக்கு வரும் திருட்டுத்தனம் அதிகரிக்கும் நாம் பார்ப்பது என்னவென்றால் சோதனைக் கட்டத்தில் இந்த கூறுகளின் செயல்பாடு குறைவாக உள்ளது FANCI உண்மையில் மற்ற வழக்கமான சோதனை வழிமுறைகளிலிருந்து வேறுபடுகிறது FANCI சாதாரண அல்லது வழக்கமான சோதனை வழிமுறைகள் பூர்த்தி செய்யாத இந்த குறிப்பிட்ட பகுதியின் மீது கவனம் செலுத்துகிறது மிகவும் திருட்டுத்தனமாக இருக்கும் ஒரு சாதனத்தில் சிக்னல்களை FANCI அடையாளம் காட்டுகிறது இந்த சிக்னல்கள் FANCI இன் வெளியீடாகவும் இந்த சிக்னல்கள் தான் ஹார்ட்வர் ட்ரோஜனை வைத்திருக்க கூடும் FANCIயின் முழு நோக்கம் முற்றிலும் தவறான எதிர்மறைகளைக் கொண்டிருக்கவில்லை அதாவது இதன் பொருள் ஒரு சாதனத்தில் ஹார்ட்வர் ட்ரோஜன் இருந்தால் கூட ஒரு FANCI அதைக் கண்டறிய முடியும் சில தவறான நேர்மறைகளை வைத்திருப்பது பரவாயில்லை மாறாக தவறான நேர்மறைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை இதன் பொருள் FANCI ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் வைத்திருப்பதற்கு சில சிக்னல்களை பிலாக்கின் மூலம் காட்டுகிறது ஆனால் உண்மையில் அவற்றில் ட்ரோஜன் எதுவும் இல்லை எனவே FANCI இன் முக்கிய கொள்கை ஒரு பெரிய ஐபி குறியீட்டிற்குள் திருட்டுத்தனமான சிக்னல்களை அடையாளம் காண்பது மற்றும் இவை கட்டுப்பாட்டு மதிப்புகளை வரையறுத்தல் மூலம் நடை பெறுகிறது நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட ஐபி கோர் உள்ளது இங்கே இது A B மற்றும் C ஆகிய மூன்று உள்ளீடுகளை எடுத்து ஒரு O இன் வெளியீட்டை வழங்குகிறது இந்த குறிப்பிட்ட ஹார்ட்வர் வடிவமைப்புக்கான ட்ரூத் டேபிள் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே வெளியீடு O மாறுபடுவதை A B மற்றும் C உள்ளீடுகளைப் பொறுத்து காண்கிறோம் FANCI உண்மையில் எவ்வளவு இந்த உள்ளீடுகள் ஒவ்வொன்றும் O வெளியீட்டில் உள்ளன என்பதை அளவிடுகின்றன வேறுவிதமாகக் கூறினால் வெளியீடு O ஐ எவ்வளவு பாதிக்கிறது உள்ளீடு A மற்றும் பல எனவே உதாரணமாக உள்ளீடு A மற்றும் FANCI ஆகியவை 0 5 மதிப்பை தருகின்றன இவை வெளியீட்டில் A க்கு 0 5 கட்டுப்பாடு உள்ளது என்பதைக் குறிக்கும் FANCI உண்மையில் இதை எவ்வாறு கணக்கிடுகிறது என்பது பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது என்னவென்றால் மீதமுள்ள உள்ளீடுகளை எடுத்துக்காட்டாக 00 க்கு மேல் நிலையானதாக வைத்து பின்னர் A இன் மதிப்பை 01 ஆக மாற்றுகிறது மற்றும் வெளியீடு உண்மையில் மாறுமா என்று பார்க்கிறது எனவே B மற்றும் C 0s ஆக இருக்கும்போது உள்ளீட்டு A இன் மாற்றமும் O வெளியீட்டை பாதிக்கிறது என்பதை இங்கே காணலாம் ட்ரூத் டேபிளின் இந்த குறிப்பிட்ட பகுதியைப் பார்த்தால் B 0 மற்றும் C 1 ஆகும் A இன் மாற்றம் வெளியீட்டில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால் B மற்றும் C இன் சில மதிப்புகளுக்கு A வெளியீடு பாதிக்கிறது மறுபுறம் B மற்றும் C இன் வேறு சில மதிப்புகளுக்கு A வெளியீட்டில் எந்த செல்வாக்கையும் கொண்டிருக்காது அதனால் FANCI உண்மையில் இந்த உள்ளீடு A வெளியீட்டை பாதிக்கும் நிகழ்தகவை அளவிடுகிறது இந்த நான்கில் உதாரணமாக A இவற்றில் இரண்டைப் பாதிக்கிறது நான்கில் இரண்டு மற்றும் A வெளியீட்டில் 0 5 கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளது இப்போது எடுத்துக்காட்டாக ட்ரூத் டேபிளை சிறிது மாற்றினால் அது ஹார்ட்வர் வடிவமைப்பை சிறிது மாற்றுகிறது நாம் உண்மையில் இங்கே இதை வைத்திருக்கிறோம் நாம் பார்ப்பது மதிப்பிலிருந்து A இண்டிபெண்டெண்ட் ஆக இருக்கிறது மற்றும் வெளியீட்டில் எந்த மாற்றமும் இல்லை எடுத்துக்காட்டாக B மற்றும் C இரண்டும் 0 கள் A இல் மாற்றம் நிகழ்வது வெளியீட்டில் எதையும் பாதிக்காது எனவே இந்த விஷயத்தில் A வெளியீட்டை பாதிக்காது அல்லது A என்பது பாதிக்கப்படாத உள்ளீடு என்று நாம் கூறுகிறோம் இப்போது ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜனில் ஒரு தூண்டுதலுக்கான கட்டுப்பாட்டு மதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்த்தோம் அதனால் முந்தைய வீடியோவில் ஒரு காம்பினேஷனல் ஹார்ட்வர் ட்ரோஜன் அல்லது ஹார்ட்வர் ட்ரோஜன் ஏமாற்று குறியீட்டால் தூண்டப்படுவது போன்றவற்றை பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட உள்ளீடு அல்லது முகவரி 0xDEADBEEF க்கு சமமாக இருக்கும் வரை தூண்டுதல் காத்திருக்கும் பின்னர் தூண்டுதலை 1 க்கு சமமாக வைக்கும் எனவே தூண்டுதல் மற்றும் முகவரிக்கான ட்ரூத் டேபிளை நாம் கருத்தில் கொண்டால் அதில் முகவரி 32 பிட் மதிப்பு ஆகும் மற்றும் இவை A0 முதல் A31 வரை உள்ளது இங்கு நம்மிடம் தூண்டப்பட்ட சிக்னல் உள்ளது அது சிங்கிள் பிட் ஆகும் எனவே இதில் நாம் காண்பது என்னவென்றால் இந்த ட்ரூத் டேபிளில் உள்ள பெரும்பாலான வரிசைகளில் தூண்டுதலின் மதிப்பு 0 ஆக இருக்க காரணம் A0 முதல் A31 வரையிலான மதிப்புகள் இந்த குறிப்பிட்ட 0xDEADBEEF உள்ளீட்டைக் கொண்டிருப்பது ஆகும் மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் தூண்டுதலின் மதிப்பு 1 ஆகும் அல்லது தூண்டுதலின் மதிப்பு 0 ஆகும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு முகவரி வரிகளுக்கான கட்டுப்பாட்டு மதிப்பை கணக்கிட்டால் இந்த கட்டுப்பாட்டு மதிப்பு 12 16 மதிப்பை கொண்டிருக்கும் ஒரு பொதுவான ஹார்ட்வர் ட்ரோஜன் அத்தகைய கட்டுப்பாட்டு மதிப்பைக் கொண்டிருக்கும் அத்தகைய மதிப்பின் போது FANCI ஐபி குறியீட்டை அடையாளம் காண முயற்சிக்கிறது மிக குறைவான கட்டுப்பாட்டு மதிப்பு இருந்தால் அது சிக்னல்கள் மிகவும் திருட்டுத்தனமாக இருப்பதைக் குறிக்கிறது மற்றும் இந்த சிக்னல்களில் ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது அல்லது வேறுவிதமாகக் கூறலாம் சிக்னல்கள் ஹார்ட்வர் ட்ரோஜனுக்கான ஒரு தூண்டுதலைக் கொண்டிருக்கக்கூடும் ஒரு மல்டிபிளெக்சரின் மற்றொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த மல்டிபிளெக்சர் 4 முதல் 1 வரையிலான மல்டிபிளெக்சர் ஆகும் இது A B C மற்றும் D என 4 உள்ளீடுகளை எடுக்கும் இது இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடுகள் S1 மற்றும் S2 ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மேலும் இது இந்த உள்ளீடுகளில் ஒன்றை M வெளியீட்டிற்கு மல்டிபிளக்ஸ் செய்கிறது எனவே S1 மற்றும் S2 இன் மதிப்பைப் பொறுத்து A B C அல்லது D ஆகியவை M ஆக மாறுகின்றன முன்பு இந்த மல்டிபிளெக்சருக்கான ட்ரூத் டேபிளை எழுத முடியும் மேலும் இந்த சிக்னல்கள் ஒவ்வொன்றிற்கும் கட்டுப்பாட்டு மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே மொத்தம் 4 பிளஸ் 2 6 உள்ளீட்டு சிக்னல்கள் உள்ளன மற்றும் இந்த உள்ளீட்டு சிக்னல்கள் ஒவ்வொன்றிற்கும் நாம் கட்டுப்பாட்டு மதிப்பைக் கணக்கிடலாம் இந்த வழியில் கணக்கிடுவதால் A இல் M இன் கட்டுப்பாடு 32 இல் 8 ஆகும் அதாவது 32 A இல் 8 மடங்கு M வெளியீட்டில் M செல்வாக்கு செலுத்துகிறது எனவே இது A இன் கட்டுப்பாட்டாக 0 25 மதிப்பைப் பயன்படுத்துகிறது இதேபோல் B C D S1 மற்றும் S2 ஆகிய அனைத்து உள்ளீடுகளின் கட்டுப்பாட்டையும் நாம் உண்மையில் காணலாம் இவை முறையே 0 25 0 25 0 25 0 5 மற்றும் 0 5 ஆக இருக்கும் S1 மற்றும் S2 கட்டுப்பாட்டு மதிப்புகள் ஒவ்வொன்றும் 0 5 ஆகவும் மற்ற அனைத்து உள்ளீடுகளான A B C மற்றும் D மதிப்பு 0 25 ஆகவும் உள்ளன என்பதை நினைவில் கொள்க இந்த மல்டிபிளெக்சரில் இந்த சிக்னல்கள் எதுவும் திருட்டுத்தனமாக இல்லை என்பதன் காரணமாக அவற்றில் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் உள்ளது என்பது மிகவும் சாத்தியமில்லை இப்போது இந்த மல்டிபிளெக்சரில் ஒரு சிறிய மாற்றத்தைக் கவனியுங்கள் இப்போது இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடுகள் மட்டும் இல்லை ஆனால் உண்மையில் 65 தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடுகள் உள்ளன முதல் இரண்டு S1 மற்றும் S2 ஆகியவை நாம் முன்பு பார்த்தவை தவிர 63 உள்ளன அவைகள் ஒரு லாஜிற்குச் செல்லும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிகள் 0 அல்லது 1 ஐ உருவாக்கும் இப்போது ஒரு மலிசியஸ் மல்டிபிளெக்சரைக் கருத்தில் கொள்வோம் நாங்கள் செய்திருப்பது என்னவென்றால் இதற்கு முன்பு நாம் 4 முதல் 1 வரையிலான மல்டிபிளெக்சரை எடுத்துள்ளோம் அதற்கு ஒரு தூண்டுதல் சர்கியூட்டையும் சேர்த்துள்ளோம் இப்போது இந்த தூண்டுதல் சர்கியூட் அடிப்படையில் 63 உள்ளீடுகளை எடுக்கிறது மற்றும் இந்த தூண்டுதலின் மதிப்பின் அடிப்படையில் 0 அல்லது 1 ஐ வெளியிடும் ஒரு லாஜிக் உள்ளது பொதுவாக செயலற்ற பயன்முறையில் வழக்கமாக செயல்படும் S1 மற்றும் S2 இன் மதிப்புகளைப் பொறுத்து 4 முதல் 1 வரையிலான மல்டிபிளெக்சர் லாஜிக்கின் வெளியீடு 0 ஆக இருக்கும் இந்த உள்ளீடுகளில் ஒன்று A B C மற்றும் D M வெளியீட்டிற்கு மாறுகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 63 பிட்கள் வரிகளைப் பொறுத்து இந்த வெளியீடு உண்மையில் இண்டிபெண்டெண்ட் ஆன S1 மற்றும் S2 இன் மதிப்புகளிலிருந்து 1 க்குச் செல்லும்போது உள்ளீடு E ஆனது M ஆக மாறும் பொழுது இணைக்கப்படுகிறது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் நமது ஹார்ட்வர் ட்ரோஜன் நம்மிடம் தூண்டுதல் உள்ளது இந்த E மதிப்பு மல்டிபிளெக்சரின் வெளியீட்டில் கசியும் இப்போது இந்த பல்வேறு உள்ளீடுகளுக்கான கட்டுப்பாட்டு மதிப்புகளை மல்டிபிளெக்சருக்கு மறுபரிசீலனை செய்யும் போது A B C மற்றும் D இன்னும் 0 25 இன் கட்டுப்பாட்டு மதிப்பைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடுகள் S1 மற்றும் S2 இன்னும் 0 5 கட்டுப்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளன இருப்பினும் கூடுதல் கோடுகள் காரணமாக ஹார்ட்வர் ட்ரோஜன் 2 கட்டுப்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது மேலும் உள்ளீடு E ஆனது M வெளியீட்டில் 2 கட்டுப்பாட்டு மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் இங்குள்ள இந்த சிவப்பு கோடுகளுடன் தொடர்புடைய உள்ளீடுகள் E மற்றும் உள்ளீடுகள் S3 முதல் S66 ஆகியவை திருட்டுத்தனமான சிக்னல்கள் அவை அரிதாகவே பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை இந்த குறிப்பிட்ட மல்டிபிளெக்சரின் பொதுவான செயல்பாட்டின் போது செயலற்றவையாக இருக்கின்றன மேலும் அவை ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்கும் இடங்களாக இருக்கலாம் எனவே FANCI தாள் குறிப்பிடுவது என்னவென்றால் அவர்கள் ஒரு ஹார்ட்வர் சர்கியூட்டில் உள்ள சாத்தியமான திருட்டுத்தனமான சிக்னல்களை அடையாளம் காண 3 ஹீயூரிஸ்டிக்ஸ் மீண் மீடியன் மற்றும் ட்ரிவியாலிட்டி என அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே இந்த மூன்று அளவீடுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வேறுபட்ட முடிவைக் கொடுக்கக்கூடும் மேலும் அவை வெவ்வேறு காட்சிகளில் உண்மையில் செயலில் இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு பேக்டோர் தூண்டுதலின் சூழலில் மீடியன் பெரும்பாலும் குறைந்த அல்லது பாதிக்கப்படாத உயர்ஸ் இருக்கும்போது பூஜ்ஜியத்திற்கு நெருக்கமாக இருக்கும் மறுபுறம் மீண் அவுட்லயர்ஸ்க்கு ஒரு சென்சிடிவ் சில சார்பு நிலைகளில் இருந்தால் அவற்றில் ஒன்று பாதிக்கப்படாவிட்டால் அது கவனிக்கப்பட வாய்ப்புள்ளது மறுபுறம் ட்ரிவியாலிட்டி ஒரு வெக்டரில் உள்ள மதிப்பின் எடையுள்ள சராசரி எனவே இந்த மூன்று அளவீடுகள் எவ்வாறு வேறுபடுகின்றன அவை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் உண்மையில் காகிதத்தின் வழியாக செல்லலாம் இப்போது நீங்கள் உண்மையில் நமது மலிசியஸ் மல்டிபிளெக்சரைப் பார்த்தால் மீண் 0 03 மதிப்பெண்ணைக் கொண்டுள்ளது ட்ரிவியாலிட்டி 0 50 மதிப்பெண்ணையும் மீடியன் 2 மதிப்பெண்ணையும் கொண்டுள்ளது இந்த மீடியன் உங்களுக்கு ஒரு நல்ல குறிப்பைக் கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட சர்கியூட்டுக்கு மலிசியஸ் பேக்டோர் இருக்கலாம் FANCI க்கான முழுமையான வழிமுறை பின்வருமாறு ஆரம்பத்தில் FANCI ஐபி குறியீடு மட்டத்தில் செயல்படுகிறது எனவே வெரிலாக் அல்லது வி எல் போன்ற ஆர்டிஎல்லில் எழுதப்பட்ட மிகப் பெரிய ஐபி கோர் உங்களிடம் உள்ளது என்று கருதப்படுகிறது மேலும் FANCI என்ன செய்கிறது இது இந்த ஆர்டிஎல்லை உள்ளீடாக எடுத்து வடிவமைப்பில் உள்ள சந்தேகத்திற்கிடமான அனைத்து உயர்ஸ்களையும் பிலாக் இடுகிறது எனவே இந்த சந்தேகத்திற்கிடமான உயர்ஸ் அல்லது திருட்டுத்தனமான உயர்ஸ் தான் ஹார்ட்வர் ட்ரோஜனைக் கொண்டிருக்கக்கூடும் FANCI என்ன உத்தரவாதம் அளிக்கிறது என்பது அல்காரிதத்தில் தவறான எதிர்மறைகள் எதுவும் இல்லை அதாவது இந்த குறிப்பிட்ட ஐபியில் ஒரு ட்ரோஜன் இருந்தால் நிச்சயமாக ஒரு FANCI உண்மையில் அதைக் கண்டுபிடிக்கும் எனவே வடிவமைப்பில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் அல்காரிதம் பின்வருமாறு செயல்படுகிறது பின்னர் அந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கேட் வழியாக பார்சிங் செய்யப்படுகிறது கேட்டில் இருக்கும் அனைத்து உயர்ஸ் களுக்காக ட்ரூத் டேபிள் T கட்டப்பட்டுள்ளது பின்னர் இந்த உள்ளீடுகள் ஒவ்வொன்றிற்கும் கட்டுப்பாட்டு மதிப்புகள் கணக்கிடப்படுகின்றன இந்த கட்டுப்பாட்டு மதிப்புகள் V எனப்படும் ஒரு வெக்டரில் சேர்க்கப்படுகின்றன பின்னர் மூன்று ஹூரிஸ்டிக்ஸ் மீண் மீடியன் மற்றும் ட்ரிவியாலிட்டி கணக்கிடப்படுகிறது மற்றும் இந்த ஹியூரிஸ்டிக்ஸை அடிப்படையாகக் கொண்டு உயர்ஸ் உண்மையில் சந்தேகத்திற்குரியதா அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லையா என்று அமைக்கப்பட்டிருக்கும் எனவே இது மிகவும் சுவாரஸ்யமான வழிமுறை மற்றும் ஐபி கோர்களில் இருக்கும் சாத்தியமான ஹார்ட்வர் பேக்டோர் கண்டறிய மிகவும் திறமையான வழிமுறைகளில் ஒன்றாகும் மேலும் 2013 முதல் இந்த வழிமுறையில் பல்வேறு மேம்பாடுகள் உள்ளன இது மிகவும் மேம்பட்ட பேக்டோர் களைக் கண்டறியக்கூடும்